அறிவுசார் சொத்து என்றால் என்ன அறிவுசார் சொத்து என்பது அசல் யோசனைகள் ஆராய்ச்சி முடிவுகள் மற்றும் முக்கிய வணிக தகவல்களை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடும் அறிவுசார் சொத்து மனிதனின் படைப்புத் திறனில் இருந்து வெளிப்படுகிறது அறிவுசார் சொத்து அசல் சொத்திலிருந்து வேறுபடுகிறது அசல் சொத்து என்பது தொட்டு உணரக் கூடியதாகவும் குறிப்பிட்ட எல்லைகள் உடையதாகவும் உள்ளது அறிவுசார் சொத்து என்பது என்ன அறிவுசார் சொத்து என்பது அசல் யோசனைகளுடன் தொடர்புடையது ஆராய்ச்சியில் இருந்து வெளிவருகிறது பொதுவாக இது ஒருவிதமான முக்கியமான வணிகம் தொடர்பான தகவல்களை உள்ளடக்கியது அறிவுசார் சொத்து என்பது மனிதனின் படைப்புத் திறனில் இருந்து வெளிப்படும் பண்புகளின் தொகுப்பைக் குறிக்கிறது இப்போது நாம் அறிவுசார் சொத்துக்களைக் குறிப்பிடும்போது அவை உண்மையான சொத்திலிருந்து எப்படி வேறுபட்டவை என்று குறிப்பாக வரையறுக்க முயற்சிக்கிறோம் உதாரணமாக நிலம் அல்லது மடிக்கணினி அல்லது ஒரு பேனா இவை உண்மையான உலகில் இருக்கும் சொத்துக்கான எடுத்துக்காட்டுகள் நீங்கள் அவற்றைத் தொடலாம் உணரலாம் அவை உறுதியானவை அவற்றை நீங்கள் உணர முடியும் அவற்றுக்கு எல்லைகள் உள்ளன அவற்றின் பண்புகளில் வரையறைகள் எங்கே என்பது குறித்துத் தகராறு சாத்தியமில்லை ஒரு நிலம் அதன் எல்லைகளின் மூலம் வரையறுக்கப்படுகிறது பேனா என்பது நேரத்திலும் இடத்திலும் இருக்கும் ஒரு பொருள் எனவே நமக்கு இந்த சொத்தின் எல்லைகளை அறிந்துகொள்வதில் பிரச்சினைகள் இல்லை அறிவுசார் சொத்து என்று வரும்போது அதன் வெளிப்புற வரம்புகள் அல்லது எல்லைகளை அதன் தனிப்பட்ட இடம் எது என்பதைப் புரிந்து கொள்வதில் நமக்கு சில சிக்கல்கள் உள்ளன அறிவுசார்சொத்து என்றால் என்ன IPR என்பதில் பல்வேறு வகைகள் உள்ளன உதாரணமாக சில கண்டுபிடிப்புகள் காப்புரிமையால் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் இலக்கியப் படைப்புகள் பதிப்புரிமையால் பாதுகாக்கப்படுகின்றன அறிவுசார் சொத்து என்பது அறிவுசார் சொத்துரிமையிலிருந்து வேறுபட்டது அறிவுசார் சொத்து என்பது மனிதப்படைப்புகளில் இருந்து வெளிப்படும் விஷயங்களைக் குறிக்கிறது அறிவுசார் சொத்து பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுகிறது உதாரணமாக நீங்கள் கண்டுபிடிப்பைப் பார்த்தால் கண்டுபிடிப்பு என்பது ஒரு அறிவுசார் சொத்து இது ஒரு காப்புரிமை மூலம் பாதுகாக்கப் படலாம் இது ஒரு அறிவுசார் சொத்துரிமை ஒரு இலக்கிய வேலை அதாவது ஒரு புத்தகம் என்பது வார்த்தைகளில் எழுதப்பட்ட அல்லது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு அறிவுசார் சொத்தாக இருக்கலாம் இது பதிப்புரிமை கொண்ட அறிவுசார் சொத்துரிமைகளால் பாதுகாக்கப்படுகிறது எனவே மனிதனின் படைப்புகளில் வெளிப்படும் அறிவுசார் சொத்துக்கும் அந்த வெளிப்பாடுகளைப் பாதுகாக்கும் சொத்து உரிமைக்கும் ஒரு வேறுபாடு உள்ளது இப்போது அறிவுசார் சொத்து என்ற கருத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு முதலில் நாம் இந்த வார்த்தைகள் எதை குறிக்கின்றன என்பதைப் புரிந்து கொள்ளுதல் அவசியம் அறிவுசார் சொத்து மற்றும் அறிவுசார் சொத்துரிமை ஆகிய சொற்றொடர்கள் பெரும்பாலான இடங்களில் ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்தப்படுகின்றன அதில் எந்தத் தவறும் இல்லை ஏனென்றால் பலமுறை நாம் அறிவுசார் சொத்து பற்றிப் பேசும்போது அது அச்சொத்து தொடர்புடைய உரிமைகளைச் சேர்த்தோ அல்லது உள்ளடக்கியதாகவோ இருக்க வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம் ஐ பி ஆர் ல் உரிமையின் பொருள் என்ன உரிமை என்பது என்ன அது அங்கீகரிக்கப்பட்டதும் பாதுகாக்கப்பட்டதும் சட்டவிரோதம் என்று அறியப்பட்டு உரிமை உள்ளவருக்குத் தீர்வு தர வல்லதுமான ஓர் சட்ட உரிமையாகும் எனினும் இந்த உரையின் நோக்கத்திற்காக அறிவுசார் சொத்துரிமையில் உள்ளடங்கியுள்ள தனிச் சார்பான பொருள்களைக் குறித்து விளக்க முயற்சிப்போம் தற்போது உரிமை எனும் பகுதியில் இருந்து துவங்குவோம்